நாம் அடிப்படை டிரான்ஸ்பார்மர் நடவடிக்கை பற்றி விவாதித்து வந்தோம் நான் டிரான்ஸ்பார்மர் ஐக் கொண்டிருக்கும்போது அது அடிப்படையில் ஒரு ஃபெரோ காந்த கோரால் குறிக்கப்படுகிறது மற்றும் ஒரு பக்கத்தில் எனக்கு முதன்மை முறுக்கு உள்ளது மறுபுறம் எனக்கு இரண்டாம் நிலை முறுக்கு உள்ளது மற்றும் முதன்மை முறுக்குடன் நான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ இணைக்கிறேன் இது V1 மதிப்பைக் கொண்டுள்ளது இது மிகச் சிறிய கரண்டை கொடுக்கும் இது நான் I0 என அழைக்கிறேன் இது லோடுகரண்ட் அல்ல கோரில் ஃப்ளக்ஸ் ஐ நிறுவுவது லோடு கரண்ட் அல்ல கோர் ஃபெரோ காந்தப் பொருளால் ஆனது ஊடுருவக்கூடிய தன்மை அதிகமாக உள்ளது I0 குறைவாக இருக்கும் உதாரணமாக சில நடைமுறை மதிப்புகளை எடுத்துக்கொள்வோம் நான் சொல்கிறேன் 2 2 KVA டிரான்ஸ்பார்மர் 220110 V ஆகவே முதன்மை பக்க கரண்ட் முழு லோடு கரெண்ட் அல்லது மதிப்பிடப்பட்ட கரண்ட் 2200 ஐ 220 ஆல் வகுக்கப்படும் இது சுமார் 10A மற்றும் இரண்டாம் நிலை கரண்ட் முழு லோடு 110 ஐ 20 A ஆல் வகுக்கும் 2200 ஐ 110 ஆல் வகுக்க வேண்டும் இது 20 A ஆக இருக்கும் எனவே இரண்டாம் நிலை பக்கத்தில் 5 5ohm ரெசிஸ்டன்ஸ் ஐ இணைக்க வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும் 110 ஐ 5 5 ஆல் வகுத்தால் எனக்கு 20 A கரண்ட் கிடைக்கும் எனவே நான் எந்த லோடு நிலையையும் பார்க்கவில்லை என்றால் எந்த லோடு நிலை கரண்ட் ம் 0 2 அல்லது 0 3A இல் இருக்காது முதன்மை பக்கத்திலிருந்து நான் முதன்மை பக்கத்தைப் பற்றி பேசுகிறேன் எனவே முதன்மை பக்கத்தில் இருந்து இது எல்லாம் கரண்ட் ஆக இருக்கும் இந்த ஃப்ளக்ஸ் நிறுவப்பட்டதும் நான் இரண்டாம் நிலை வோல்டேஜ் ஐக் கொண்டிருக்கப் போகிறேன் இது இந்த முறுக்கு முழுவதும் தூண்டப்படும் இதுஓபன் சர்க்யூட் நிலையில் 110 V ஆக இருக்கும் இப்போது நான் இங்கே லோடை இது போன்று இணைக்கப் போகிறேன் எனவே இது 5 5 Ω நான் 5 5 Ω லோடை இணைக்கிறேன் எனவே என்ன நடக்கப் போகிறது ஒரு மின்னோட்டம் இங்கே பாயும் இது I2 உடன் ஒத்திருக்கும் இந்த 5 5 Ω ஐ இணைக்கிறேன் என்றால் 20 A என எழுதினோம் எனவே இந்த 20 A நிச்சயமாக கோரில் ஒரு ஃப்ளக்ஸ் ஐ உருவாக்கும் அது அமைதியாக இருக்கப் போவதில்லை இது கோரில் ஒரு ஃப்ளக்ஸ் ஐ உருவாக்கப் போகிறது ஆனால் கோரில் உள்ள இந்த ஃப்ளக்ஸ் அசல் ஃப்ளக்ஸை எதிர்க்க வேண்டும் அது அசல் ஃப்ளக்ஸ் க்கு உதவி செய்திருந்தால் மிகப் பெரிய மதிப்புக்கு செல்லும் மற்றும் d∅dt ஆனது உண்மையில் முடிவிலியை எட்டும் எனவே வெளிப்படையாக லென்ஸின் சட்டப்படி இது அசல் ஃப்ளக்ஸ் ஐ எதிர்க்க வேண்டும் அசல் ஃப்ளக்ஸ் இந்த திசையில் இருந்தது இது உண்மையில் இது போன்று செல்லும் இதுதான் ∅m அல்லது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சுருள்களுக்கு இடையிலான பரஸ்பரமீட்ச்சுவல் ஃப்ளக்ஸ் இப்போது வந்துள்ள புதிய ஃப்ளக்ஸ் இதை எதிர்க்கும் மேலும் ஆம்பியர் திருப்பங்கள் இந்த புதிய ஃப்ளக்ஸ் ஐ ஆஃப் செய்வதால் மிக அதிகமாக இருக்கும் முதலில் நான் கரண்ட் 0 2A N1 திருப்பங்களை மட்டுமே கொண்டுள்ளேன் N1 மதிப்பு எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் நான் இங்கே 200 திருப்பங்களையும் இங்கே 100 திருப்பங்களையும் கொண்டிருந்தேன் என்று சொல்லலாம் எனவே இதை இப்படி எடுத்துக்கொள்வது N1 200 க்கு சமம் N2 100 க்கு சமம் எனவே நான் ஒரு ஆம்பியர் திருப்பத்தை பெறப்போகிறேன் இது அசல் ஆம்பியர் திருப்பத்துடன் ஒப்பிடும்போது மிக அதிகமாக உள்ளது எனவே அது அடிப்படையில் அதை அகற்றும் அது அகற்றப்பட்டால் முழு டிரான்ஸ்பார்மர் செயலும் இருக்காது எனவே என்ன நடக்கப் போகிறது டிரான்ஸ்பார்மர் நடவடிக்கை இருக்காது என்றால் நிச்சயமாக ஒரு e1 இங்கே தூண்டப்பட்டிருக்கும் அதே போல் e1 கூட சரிந்து விடும் e1 சரிந்தால் நான் நிச்சயமாக ஒரு பெரிய கரண்ட் ஐமின்னோட்டத்தைக் கொண்டிருப்பேன் அது முதன்மை முறுக்குக்குள் பாயும் ஏனெனில் முதலில் இயங்குவது V1 மைனஸ் e1 என்பது முதன்மை சுருளின் ரெசிஸ்டன்ஸ் ஆல் வகுக்கப்படுகிறது இதுதான் உண்மையில் கரண்ட் இன் பயணத்தை உருவாக்குகிறது முதலில் V1 e1 க்கு சமம் குறிப்பாக எந்த லோடும் இல்லாத நிலையில் வோல்டேஜ் ம்டிராப் ம் இருக்காது ஏனெனில் கரண்ட் 0 3 ஆம்பியர் மட்டுமே

வோல்டேஜ்டிராப் புறக்கணிக்கப்பட்டதாக இருந்தது எனவே அதனால் நான் அடிப்படையில் V1 க்கு சமமாக இருக்கும் e1 கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போது ஃப்ளக்ஸ் மைக்ரோசெகண்டில் அல்லது கணப்பொழுதில் ஒரு பகுதி கூட குலைந்து போனால் நிச்சயமாக EMF மேலும் அதிகமாக பாயும் கரண்ட் ஐ உருக்குலைக்கும் ஆகவே அந்த கரண்ட் ஆனது முதல் நிலையில் நிறுவப்பட்டிருப்பது அத்தகைய மதிப்பிற்குள் நுழையும் வகையில் இருக்கும் இது இரண்டாம் நிலை உருவாக்கிய ஆம்பியர் திருப்பங்களை திடீரென முதன்மைக்கு வந்த ஆம்பியர் திருப்பங்களால் முழுமையாக சமப்படுத்தப்படும் எனவே நான் அடிப்படையில் I1 ஐ வைத்திருக்கப் போகிறேன் முதலில் அது I0 ஆக இருந்தது இப்போது நான் I1 ஐ வைத்திருக்கப் போகிறேன் அடிப்படையில் I1N1 I2N2க்கு சமம் I2N2 என்பது லோடு கரெண்ட் இன் காரணமாக உருவாக்கப்பட்ட புதிய ஆம்பியர் திருப்பங்கள் மற்றும் I1N1 என்பது கரெண்ட் அங்கு முதல் நிலையால் ஈர்க்கப்படும் அதிக அளவு கரெண்ட் I2N2 பூஜ்யமாவதை உறுதிப்படுத்தும் எனவே I1N1 மற்றும் I2N2 ஆகியவை ஒன்றுக்கொன்று சமமானவை ஆனால் எதிர் திசைகளில் இருப்பதால் இதன் காரணமாக நான் அசல் ஃப்ளக்ஸ் மட்டுமே வைத்திருக்கப் போகிறேன் இது ∅m ஆகும் அது பராமரிக்கப்படும் எனவே லோடு கரெண்ட் இன் உதவியுடன் முதலில் நிறுவப்பட்ட பரஸ்பர பாய்வுமீட்ச்சுவல் ஃப்ளக்ஸ் காரணமாக டிரான்ஸ்பார்மர் நடவடிக்கை பராமரிக்கப்படுகிறது அதன்பிறகு லோடு சேர்க்கப்படுவதால் பெறப்படும் கரெண்ட் எதுவாக இருந்தாலும் ஆம்பியர் திருப்பம் முற்றிலுமாகத் தடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக முதல் நிலையிலிருந்து எடுக்கப்படும் கரெண்ட் எதுவாக இருந்தாலும் அது எப்போதும் ரத்து செய்யப்படும் இதுதான் மீண்டும்நடக்கும் எனவே நான் மதிப்புகளைப் பார்த்தால் நான் இரண்டாம் பக்க கரெண்ட் ஆக 20 A ஐப் பெறப்போகிறேன் ஆகவே முதன்மை பக்கத்தின் மொத்த கரெண்ட் ஐப் பார்த்தால் அதனுடன் தொடர்புடைய முதன்மை பக்க கரெண்ட் 10 A ஆக இருக்கும் இந்த 10 A ஐ 0 3 அல்லது 0 2 ஆம்பியரில் அவற்றின் பவர் ஃபேக்டர்சக்தி காரணிகளை பொறுத்து சேர்க்க வேண்டும் எனவே நிச்சயமாக அது 10 2 அல்லது 10 3 ஆக கூட இருக்காது அது 2 0 22 ஆக இருக்கும் மேலும் அவற்றின் சொந்த பவர் ஃபேக்டர்சக்தி காரணி கோணங்கள் மற்றும் பலவற்றுடன் அது மொத்த கரெண்ட் மற்றும் மொத்த கரெண்ட் நிச்சயம் 10 க்கு மிக நெருக்கமாக இருக்கும் எனவே நேரடியாக I0 ஐ புறக்கணிக்க முடியும் ஏன் என்பதற்கு காரணம் நான் உண்மையில் துல்லியமாக இருக்க வேண்டும் என்றால் அத்துடன் I2 I1N1I0N1 யும் சொல்ல வேண்டும் நான் இதை கூறியிருக்க வேண்டும் ஆனால் நான் அடிப்படையில் இதை புறக்கணிக்கிறேன் ஏனெனில் நான் I0 மற்றும் I1 ஐ அவற்றின் ஃபேஸ் ஆங்கிள் கட்ட கோணங்கள் உடன் கூட்டும்போது ஒட்டுமொத்த கரெண்ட் ம் I1 க்கு சமமாக இருக்கும் இது I1 இலிருந்து வேறுபட்டதாக இருக்கப்போவதில்லை இது நாம் இறுதியில் பேஸர் வரைபடம் வரையும்போது பார்ப்போம் எனவே ஆம்பியர் திருப்பம் பேலன்ஸ் என்பது டிரான்ஸ்பார்மர் நடவடிக்கையின் முக்கிய அடிப்படைக் கொள்கையாகும் இதைப் பற்றி நாம் பேசப்போகும் ஒவ்வொரு வகையான டிரான்ஸ்பார்மர்களுக்கும் இதை மறுபரிசீலனை செய்வோம் எனவே டிரான்ஸ்பார்மர் பின்பற்றப் போகிறது என்பதை நாம் அடிப்படையில் பார்த்தோம் V1V2 N1N2 I2I1 இதுஒரு டிரான்ஸ்பார்மர் பின்பற்றப் போகும்உறவு ஐடியல் டிரான்ஸ்பார்மர் செயலுடன் தொடங்குவோம் பின்னர் உண்மையான நடைமுறை டிரான்ஸ்பார்மர் க்கு செல்வோம் எனவே ஒரு சிறந்தஐடியல்டிரான்ஸ்பார்மரில் நான் மீண்டும் ஒரு கோரின் மூலம் குறிப்பிடப் போகிறேன் பின்னர் நான் இங்கே ஒரு முறுக்கு வைக்கப் போகிறேன் இது முதல் நிலைபிறைமரி மற்றும் V1 வோல்டேஜ் ஐப் பயன்படுத்தப் போகிறேன் I1 கரண்ட் இங்கே பாய்கிறது பிறகு நிச்சயமாக லோடு இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே இரண்டாம் நிலை முறுக்கு இங்கே உள்ளது நான் ஒரு முனைய மின்னழுத்தமாக V2 ஐ பெறப்போகிறேன் நான் இன்னும் லோடு காட்டவில்லை எனவே அடிப்படையில் நாம் ஒரு சிறந்தஐடியல்டிரான்ஸ்பார்மரில் சில விஷயங்களை புறக்கணிக்கப் போகிறோம் நாம் செய்யப் போகும் அனைத்து விலக்குகளும் என்ன ஏனென்றால் வெளிப்படையாக நடைமுறை மடிரான்ஸ்பார்மர் இதிலிருந்து வேறுபடும் எனவே நாம் செய்யப்போகும் முதல் மற்றும் முக்கிய அனுமானம் முறுக்குகளுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஐடியல் கடத்திகள் என்று நாம் கருதப் போகிறோம் எனவே அந்த முறுக்கு ரெசிஸ்டன்ஸ் க்குள் எந்த வோல்டேஜ் வீழ்ச்சியையும் நான் கொண்டிருக்கப்போவதில்லை ரெசிஸ்டன்ஸ் 0 என்று கருதப்படுகிறது எனவே முறுக்குகளுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை என்று நான் கருதப் போகிறேன் நான் செய்யப் போகும் இரண்டாவது அனுமானம் என்னவென்றால் நான் டிரான்ஸ்பார்மரில் ஒரு ஃப்ளக்ஸ் நிறுவ விரும்பினால் ஊடுருவக்கூடிய தன்மைபெர்மியபிலில்டி முடிவிலி என்றால் எனக்கு 0 கரண்ட் தேவைப்படும் எனவே ஊடுருவு தன்மைபெர்மியபிலில்டி முடிவிலி என்று நான் கருதப் போகிறேன் எனவே கோரின் பெர்மியபிலில்டி முடிவிலி மூன்றாவது அனுமானம் என்னவென்றால் கோரில் எந்த இழப்பும் ஏற்படாது எனவே பெர்மியபிலில்டி என்பது முடிவிலி என்று மிகத் தெளிவாகக் கூறினால் காந்தமாக்கும் மின்னோட்டத்தைமேக்னட்டைசேஷன் கரண்ட் 0 க்கு சமமாகப் பெறப்போகிறேன் என்பதை இது குறிக்கிறது கோரை காந்தமாக்குவதற்கோ அல்லது ஃப்ளக்ஸ் நிறுவுவதற்கோ நான் எந்த கரண்ட் யும் பயன்படுத்தப் போவதில்லை எனவே காந்தமாக்கும் கரண்ட் 0 என்று நான் கருதுகிறேன் நான் செய்யும் மூன்றாவது அனுமானம் முக்கிய இழப்புகள் 0 கோரில் எந்த இழப்பும் ஏற்படப்போவதில்லை கடைசியாக நான் செய்யப்போகும் அனுமானம் என்னவென்றால் நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் எதுவாக இருந்தாலும் அது தன்னை கோருடன் கட்டுப்படுத்தப் போகிறது அதாவது அதைச் சுற்றியுள்ள காற்று வழியாக எதுவும் பாயப்போவதில்லை எனவே முதல்நிலை உடன் உள்ள ஃப்ளக்ஸ் இணைப்புகள் எப்போதும் இரண்டாம் நிலை உடன் இணைக்கப்படும் எனவே கசிவு 0 ஆகும் இங்கே எனக்கு எந்த கசிவும் இல்லை எந்த ரெசிஸ்டன்ஸ் ம் இல்லை என்றும் முக்கிய இழப்புகள் எதுவும் இல்லை என்றும் நான் கருதினால் உள்ளீட்டு சக்தி வெளியீட்டு சக்திக்கு சமமானது எனவே நான் அடிப்படையில் V1I1 V2I2 ஐ எழுத முடியும் ஆகவே இதுV1V2 ஆனது I2I1 க்கு சமமாக சொல்வதற்கான ஒரு வழியாகும் ஆனால் ஆம்பியர் டர்ன் மதிப்புகள் விஷயத்தில் நாம் பேசியதைப் போல இது நிச்சயமாக அறிவொளி அளிக்கவில்லை ஏனெனில் பரிமாற்றம் பொதுவாக இருக்க வேண்டும் அதிக செயல்திறன் 98 ஆக பல சந்தர்ப்பங்களில் இருக்க வேண்டும் அல்லது 99 அதாவது எல்லா உள்ளீட்டு சக்தியும் வெளியீட்டு சக்தியாக மாற்றப்படுகிறது என்று நான் சொல்ல முடியும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் ரெசிஸ்டன்ஸ் ஆக நாம் செய்த அனுமானங்கள் மிகக் குறைவு அல்லது மிகச் சிறியது என்பது உண்மை எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அது 0 அல்ல நிச்சயமாக அது 0 அல்ல இதுதான் 98 அல்லது 99 ஆக நீங்கள் செயல்திறனைப் பெறுவதற்கான காரணம் இல்லையெனில் நீங்கள் நூறு சதவிகிதமாக பெற்று இருக்க வேண்டும் இப்போது நான் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அல்லது இம்பிடிடன்ஸ் ஐ இணைத்துள்ளேன் என்று சொல்லலாம் இதை ZL என அழைக்கிறேன் எனவே நான் லோடு இம்பிடிடன்ஸ் ZL ஐ இணைத்துள்ளேன் நான் லோடு இன் இம்பிடிடன்ஸ் ZL இணைக்கும்போதுL இது அநேகமாக i2 மின்சாரத்தை ஈர்க்கின்றன இப்போது cosφ2 எதுவாக இருந்தாலும் நான் இரண்டாம் நிலையில் பவர் V2I2 இருக்கிறது சொல்ல முடியும் Z2 உள்ளது முற்றிலும் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருந்தால் நான் நேரடியாக சொல்ல முடியும் V2I2 என்பது பவர் மற்றும் V2I2 V1I1க்கு சமம் எல்லா இழப்புகளையும் நான் புறக்கணித்தால் இது உண்மை என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும் இப்போது நான் இந்த ZL ஐ முதன்மை பக்கத்தில் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறேன் அல்லது இம்பிடிடன்ஸ் ஐ இரண்டாம் பக்கத்திலிருந்து முதன்மை பக்கத்திற்கு மாற்ற விரும்புகிறேன் எனவே முதன்மை பக்கத்தில் சமமான லோடு இம்பிடிடன்ஸ் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்பினால் நான் இம்பிடிடன்ஸ் ஐ மாற்ற விரும்புகிறேன் எனவே நான் அதை எவ்வாறு செய்கிறேன் என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே முதன்மை பக்கத்தில் லோடு என்ன என்பதை நான் காண விரும்புகிறேன் அதற்காக என்ன செய்ய வேண்டும் நாம் Z' என்று அழைக்க Z என்பது இரண்டாம் பக்கத்தில் இணைக்கப்பட்ட உண்மையான இம்பிடிடன்ஸ் என்பதால் Z' என்பது சமமான இம்பிடிடன்ஸ் ஆகும் முதல்நிலைப் பக்கத்தில் இருந்து காட்சிப்படுத்தியது V1I1 க்கு சமம் அப்போதுதான் நான் அதை முதல்நிலைப் பக்கத்தில் இருந்து காட்சிப்படுத்தியது போன்ற சமமான இம்பிடிடன்ஸ் என்று அழைக்கிறேன் ஆனால் V1 நாங்கள் ஏற்கனவே V1V2 N1N2 எழுதியுள்ளோம் எனவே நான் இந்த V1V2 N1N2 என எழுத முடியும் அதேபோல் இந்த I1 ஐ I2 இன் அடிப்படையில் எழுத முடியும் எனவே இதை நான் I1I2N1N2 என்று எழுத முடியும் எனவே நான் I2N1N2 சொல்ல முடியும் இப்போது அதை இங்கே எடுத்துக்கொள்கிறேன் V2I2 உண்மையில் எனது ZL ஆகும் V2I2 ZL ஐ நாம் முன்பு எழுதியது இதுதான் எனவே நான் ZLN1N22ZL ஐ எழுத முடியும் எனவே டிரான்ஸ்பார்மரின் இரண்டாம் பக்கத்தில் இணைக்கப்பட்ட லோடு இம்பிடிடன்ஸ் ஐ முதன்மை பக்கத்திலிருந்து நான் பிரதிநிதித்துவப்படுத்தினால் நான் முதன்மை பக்கத்திலிருந்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன் திருப்பங்களின் விகிதத்தின் இரு மடங்கு ஐ ஸ்கொயர் எந்த திசைக்கு நான் அதை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நான் பெருக்க வேண்டும் அந்த திருப்பங்களின் எண்ணிக்கை பகுதி எண்ணாக நியூமரேட்டர் வர வேண்டும் மற்றொன்று விகுதி எண்ணாக டினாமிநேட்டர் வர வேண்டும் அதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் அடிப்படையில் நாம் இம்பிடிடன்ஸ் ஐ ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு எந்த பக்கத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என்பதைப் பார்க்கிறோம் இலக்கு பக்கத்தில் எந்த பக்கத்திற்கு வர வேண்டும் என்பதை பகுதி எண்ணாக நியூமரேட்டர் இலக்கு பக்கத்தின் திருப்பங்களின் எண்ணிக்கை பகுதி எண்ணாக நியூமரேட்டர் வர வேண்டும் நான் இடமாற்றம் செய்யும் இடத்திலிருந்து விகுதி எண்ணாக டினாமிநேட்டர் வர வேண்டும் எனவே இரண்டாம் நிலை பக்கத்திலிருந்து இம்பிடிடன்ஸ் ஐ முதன்மை பக்கத்திற்கு மாற்ற முயற்சிக்கும்போது பரிமாற்ற அளவுருவாக நான் N1N22ஐ கொண்டிருக்க வேண்டும் ஆகவே இதை நான் ஓரளவு வரைய முடியும் இது எனது முதன்மை பக்கமாக இருந்தால் இதுதான் V1 முதலில் எனக்கு இங்கே ஒரு முறுக்கு இருந்தது மற்றொரு முறுக்கு இங்கே மற்றும் இங்கே V2 மற்றும் நான் ZL ஐ இணைத்தேன் இங்கே டிரான்ஸ்பார்மரின் பிரதிநிதித்துவம் என்ன இப்போது நான் இதை நேரடியாக இங்கு V1 ஐ கொடுத்தது போல எழுத முடியும் நான் அவற்றை இரண்டு வெவ்வேறு முறுக்குகளால் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டியதில்லை நான் இங்கே ஒரு இம்பிடிடன்ஸ் பெற முடியும் இது ZL' கரெண்ட் I1 இங்கு பாயும் அதேசமயம் இங்கே அது I2 ஆக இருந்தது இங்கே I1 ஆக இருந்தது இது இப்படித்தான் இருந்தது எனவே இதை ஒரு ஒற்றை சர்க்யூட் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளோம் இது KVL KCL மற்றும் பலவற்றைப் பயன்படுத்துவதற்கு நிச்சயமாக எளிதானது இந்த காந்த இணைந்த பிரதிநிதித்துவத்தை அகற்ற நாங்கள் விரும்பினோம் இப்போது ஒரு நடைமுறை டிரான்ஸ்பார்மர் ஐப் பார்க்க முயற்சிப்போம் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை முறுக்குகளில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஐ புறக்கணிக்கிறோம் என்று நாங்கள் கூறினோம் நாம் செய்யப் போகும் முதல் மற்றும் முக்கிய விஷயம் முதன்மை முறுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஐ R1 என கூறுவோம் மற்றும் இரண்டாம் நிலை ரெசிஸ்டன்ஸ் ஐ R2 ஆக எடுக்கப் போகிறேன் எனவே நான் இரண்டு ரெசிஸ்டன்ஸ் களையும் எடுத்துள்ளேன் இப்போது நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால் டிரான்ஸ்பார்மர் ஐ மீண்டும் பார்க்கிறேன் நான் இங்கே முறுக்கு மற்றும் எனக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ளது இது R1 ஆகும் இதேபோல் எனக்கு இங்கே இரண்டாம் நிலை உள்ளது மற்றும் எனக்கு R2 இன் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது நாங்கள் இன்னும் சர்க்யூட் ஐ முடிக்கவில்லை மேக்னெட்டிக் சர்க்யூட் பற்றி நாங்கள் விவாதித்தபோது நான் முன்பு சொன்னது போல் நான் ஃப்ளக்ஸ் நிறுவியிருக்கிறேன் மின்காந்தகோரின் மையத்தின் வழியாக பாயும் ஆயிரக்கணக்கான கோடுகள் நிச்சயமாக இருக்கும் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு தப்பிக்கும் அவை காற்று இடைவெளி பாதை வழியாக செல்லும் எனவே நான் இதை ஒரு கோராகக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு இங்கு முதன்மை முறுக்கு மற்றும் இரண்டாம் நிலை முறுக்கு உள்ளது பெரும்பாலான ஃப்ளக்ஸ் இதுபோன்று போகும் என்றாலும் ஒன்று அல்லது இரண்டு ஃப்ளக்ஸ் கோடுகள் இப்படியே சென்று இப்படி செல்லும் முதன்மையைப் பொருத்தவரை இவை கசிவு ஃப்ளக்ஸ் கோடுகள் இதேபோல் குறைந்தது சில ஃப்ளக்ஸ் கோடுகள் இப்படியே இங்கு சென்று மற்றும் இங்கே இப்படி செல்லும் எனவே இவை இரண்டாம் நிலைக்கு ஒத்த கசிவு ஃப்ளக்ஸ் கோடுகளாக இருக்கும் நடைமுறையில் நாம் ஒருபோதும் இது போன்ற டிரான்ஸ்பார்மர் ஐ ஒருபுறம் முதன்மை மற்றும் மறுபுறம் இரண்டாம் நிலை என கட்டமைக்க மாட்டோம் இதுதான் முக்கிய கோர் என்று நான் கூறினாலும் இங்கு முதன்மை இருக்கப் போகிறது மேலும் ஒரு இரண்டாம் நிலை இங்கு வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஃப்ளக்ஸ் கோடுகள் இதன் மூலம் மட்டுமே செல்ல முடியும் இது தெரிந்த இரண்டாம்நிலைக்கு இணைக்க வேண்டியதில்லை இந்த விஷயத்தில் இன்னும் சில அளவு கசிவு ஃப்ளக்ஸ்இருக்கும் ஆனால் பொதுவாக கசிவு என்பது காற்றுப் பாதை வழியாக மாறாமல் இருக்கும் என்று நான் சொல்ல முடியும் இரும்புப் பகுதி வழியாக அது இருக்கப் போவதில்லை எப்போதுமே காற்றுப் பகுதி வழியாகவே இருக்கும் ஏனென்றால் அது காற்றுப் பாதை வழியாகவே நிச்சயமாக சில சுய தூண்டப்பட்ட EMF ஐ ஏற்படுத்தப் போகிறது இது சுய தூண்டப்பட்ட EMF ஒருவித தூண்டல் வீழ்ச்சியைக் கணக்கிடும் எனவே நான் எப்போதும் இழந்த சுய தூண்டப்பட்ட EMF ஐ இழந்த வோல்டேஜ் ஐ கொண்டு பிரதிநிதித்துவப்படுத்துவேன் கசிவு அளவுருவின் வடிவத்தில் கசிவு இண்டக்டன்ஸ் துளி அல்லது கசிவு ரியாக்டன்ஸ்எதிர்வினை வீழ்ச்சி என அழைக்கப்படும் ஒரு இண்டக்டன்ஸ் துளி மூலம் நான் அதைக் குறிக்கிறேன் எனவே இந்த கசிவு ரியாக்டன்ஸ்எதிர்வினை முதன்மைக்கு L11 கசிவு என நான் அழைத்தால் L12 என்பது இரண்டாம் நிலையுடன் தொடர்புடைய கசிவு ஆகும் இந்த L11 ஐ திருப்பங்களின் எண்ணிக்கையுடன் ஒத்திருக்கும் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும் N∅I தூண்டல் எனப்படும் எனவே இது N1∅21I1 அல்லது சிறிய i1 என்று நான் சொல்ல முடியும் இதேபோல் நான் கணக்கிட முயற்சித்தால் இதை உடனடியாக N1∅22I1 அல்லது சிறிய i2 என்று சொல்ல முடியும் எனவே இது கசிவு இண்டக்டன்ஸ் ஆக இருக்கப்போகிறது நீங்கள் உணர விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால் நான் N2Reluctance ரிலக்டன்ஸ் ஆல் அதே விஷயத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் மேலும் இண்டக்டன்ஸ்க்கான ஒரு வெளிப்பாட்டை நாங்கள் பெற்றுள்ளோம் எனவே இதை முதன்மை காற்று இடைவெளி பாதையின்N12R1 என்று எழுத முடியும் இதேபோல் மற்ற விஷயத்தில் இது N22R2 ஆக இருக்கும் அங்கு R2 இரண்டாம் நிலை காற்று இடைவெளி ரிலக்டன்ஸ் பாதைக்கு ஒத்திருக்கும் இந்த ரிலக்டன்ஸ் காற்று இடைவெளியில் உள்ளது என்பதை நினைவில் கொள்க அதனால் அது மாறப்போவதில்லை இரும்பு மையத்தில்கோரில் உள்ள ரிலக்டன்ஸ் கருத்தில் கொண்டால் ஊடுருவக்கூடிய தன்மை காந்தமயமாக்கல் பண்புகளின் எந்த பகுதியை கொண்டு நாம் எந்திரத்தை இயக்குகிறோம்என்பதை பொறுத்து மாறும் எனவே ஃபெரோ காந்த மையத்தின்கோரின் விஷயத்தில் பெர்மியபிலிடிஊடுருவல் ஒரு மாறிலி அல்ல எனவே நாம் செயல்படும் காந்தமயமாக்கல் பண்பு பகுதியைப் பொறுத்து இண்டக்டன்ஸ் ஒரு மாறிலியாக இருக்காது எனவே நான் காற்று இடைவெளியைக் கருத்தில் கொண்டால் இது அடிப்படையில் காற்று இடைவெளி ரிலக்டன்ஸ் இது காற்று இடைவெளி ரிலக்டன்ஸ் எனவே நான் இதை ஒரு மாறிலியாக வைத்திருக்கப் போகிறேன் இது மாறாது எனவே இது ஒரு மாறிலி என்று நான் கருதினால் கசிவு தூண்டல்இண்டக்டன்ஸ் மிகவும் நிலையானது என்று நான் சொல்ல முடியும் அது மாறப்போவதில்லை ஒரு டிரான்ஸ்பார்மர் விஷயத்தில் கசிவு தூண்டல்இண்டக்டன்ஸ் மாறாது எனவே நான் அந்த L11 மற்றும் L12 ஒன்றுக்கொன்று சமமானவை அல்ல என்று நான் சொல்ல முடியும் டிரான்ஸ்பார்மர் ஐ கருத்தில் கொண்டால் L11 L12 அவை ஒன்றுக்கொன்று சமம் அல்லது மாறிலிகள் ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை எனவே அவை இந்த முறுக்குடன் தொடர்ச்சியாக வரும் இண்டக்டன்ஸ்களாக குறிப்பிடப்படுகின்றன இதேபோல் நான் ஒரு இண்டக்டன்ஸ் ஐ மறுபுறத்தில் தொடரில் வைக்கலாம் இது L11 என்று கூப்பிடட்டும் இது L12 என்று அழைத்துவிடுங்கள் இங்கே வோல்டேஜ் V1 ஐ செயல்படுத்துவோம் இங்கே இப்போது1 நான் ஒரு சுலோடு ZL இணைக்கும் வேண்டும் இப்போது V1 எது கிடைத்தாலும் இங்கு I2 கரெண்ட் கிடைத்தால் அது I1 க்கு ஒத்த கரெண்ட் ஆக இருக்கலாம் இது உண்மையில் திருப்பத்தின் விகிதத்தால் நிர்வகிக்கப்படும் I1 உண்மையில் திருப்பத்தின் விகிதத்தால் நிர்வகிக்கப்பட வேண்டும் ஏனெனில் I1N1I2N2 இப்போது இது I1 என்றால் நான் V1 I1R1jX11 ஐ பெறப்போகிறேன் அதுதான் V1 ஆக இங்கே கிடைக்க போகிறது எனவே தூண்டப்பட்ட EMF என என்ன கிடைக்கிறது இது உண்மையில் இறுதியாக e1e2N1N2 என கிடைக்கும் எனவே நான் முறுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடிய EMF பற்றி பேசுகிறேன் இது உண்மையில் இரண்டாம் நிலை EMF நான் உடனடி வோல்டேஜ்களின் அடிப்படையில் எழுதுகிறேன் என்றால் எனவே நான் e1e2N1N2 எழுதப் போகிறேன் எனவே நான் நிச்சயமாக e1 ஐ மட்டுமே முதன்மை முறுக்கு முழுவதும்பெறுவேன் இது e2 இன் இரண்டாம் நிலை EMF ஐ தூண்டுவதில் கருவியாக இருக்கும்2 எனவே கோரில்மையத்தில் நிறுவப்பட்ட காந்தப் பாய்வு e1 உடன் ஒத்திருக்கும் மற்றும் V1 உடன் பொருந்தாது V1 என்பது பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் e1 என்பது முதன்மை சுருளுக்குள் தூண்டப்படும் வோல்டேஜ் ஆகும் இது இரண்டாம் நிலை சுருளுடன் இணைக்கப்படும் எனவே வெளிப்படையாக e1 ஆனது V1 ஐ விட குறைவாக இருக்கும் மேலும் இந்த கசிவு ரியாக்டன்ஸ்களில் ஏற்படும் வீழ்ச்சி மற்றும் முதன்மை முறுக்கு ரெசிஸ்டன்ஸ் ன் காரணமாக இருக்கும் இப்போது இது அடிப்படையில் இரண்டாம் நிலை இல் கிடைக்கும் e2 வோல்டேஜ் ஆகும் எனவே e2 இலிருந்து மீண்டும் எனக்கு I2R2jXl2 இருக்க வேண்டும் மீதமுள்ளவை முனைய மின்னழுத்தமாகவோல்டேஜ் ஆக இருக்கும் எனவே முனைய மின்னழுத்தம்வோல்டேஜ் V2 அல்லது என்ன லோடு இல் கிடைக்கும் இது VLoad அதே மின்னழுத்தம் VLoad VLoad தெளிவாக V2 ஐ விட குறைவாக உள்ளது எனவே எனக்கு இரண்டு செட் டிராப்ஸ் வோல்டேஜ் டிராப்ஸ் உள்ளன ஒன்று கசிவு எதிர்வினைகளில் முதன்மை ரெசிஸ்டன்ஸ் ல் உள்ளது மற்றொன்று இரண்டாம் நிலை ரெசிஸ்டன்ஸ் மற்றும் கசிவு எதிர்வினை இந்த டிராப் இரண்டிற்கும் பிறகுதான் அது எவ்வளவு குறைவாக இருக்கக்கூடும் என்று லோடுக்குச் செல்கிறது ஆனால் ஆயிரக்கணக்கான ஆம்பியர் கரெண்ட் க்கு இதை நாம் உண்மையில் கணக்கிடும்போது ரெசிஸ்டன்ஸ் 0 1 Ω அல்லது 0 01 Ω மட்டுமே என்றாலும் இன்னும் அது சேர்க்கிறது அத்தகைய புறக்கணிக்கத்தக்க மதிப்புக்கு ஓரளவு இல்லை எனவே நாம் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் இப்போது இதை e1 என நாங்கள் கூறியுள்ளோம் இது ஃப்ளக்ஸ் உடன் தொடர்புடையது நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ்கோரின் இழப்புகளை ஏற்படுத்தும் காந்தமயமாக்கல் கரெண்ட் ன் காரணமாக ஃப்ளக்ஸ் நிறுவப்பட்டுள்ளது அவை லோடு இல்லாத நிலையில் கூட பறந்தன எனவே நான் அதையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் எனவே சைனூசாய்டல் தூண்டுதலுக்கான மேக்னெட்டிக் சர்க்யூட்காந்த சுற்று பகுப்பாய்வு விஷயத்தில் செய்ததைப் போலவே அவை குறிப்பிடப்படும் எனவே தயவுசெய்து அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதற்காக நாங்கள் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தினோம் என்பது வோல்டேஜ் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இந்த காந்தமாக்கும் ரியாக்டன்ஸ்எதிர்வினை இவை ஒன்றுக்கொன்று இணையாக வரும் இது முழுவதும் வரும் வோல்டேஜ் மற்றும் இந்த விஷயத்தில் வரவிருக்கும் ஒரு வோல்டேஜ் e1 மற்றும் V1 இல்லை இது V1 இல்லை இது e1 ஆகும்ஏனெனில் ஃப்ளக்ஸ் நிறுவப்பட்டது மீட்சுவல் ஃப்ளக்ஸ் முதன்மை சுருளில் உள்ள உரிய தொடர்புடைய சுய தூண்டிய EMF இரண்டாம் நிலை சுருளுடன் இணைந்திருக்கும் கசிவு நிச்சயமாக இரண்டாம் நிலை சுருளுடன் இணைந்து இருக்காது எனவே கழிக்க வேண்டும் R1 மற்றும் X11 டிராப்துளி முதன்மை இல் நிறுவப்பட்ட EMF என்று நான் சொல்வதற்கு முன்பு இது இரண்டாம் நிலையுடன் இணைகிறது எனவே வோல்டேஜ் ன் இந்த மதிப்பு e1 ஆக இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் RC என நான் காண்பிக்கும் ஒரு கற்பனையான ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் மல்டிமீட்டரை வைத்து கோர் ரெசிஸ்டன்ஸ் அளவிட முடியாது அதையே RC இல்லை இல்லை என்று சொல்லலாம் இது முக்கியமாக ஹிஸ்டெரெசிஸ் இழப்புகள் மற்றும் எடி கரண்ட் இழப்புகள் கோரில் நிகழ்கிறது எனவே அது பல வாட்ஸ் என்றால் X வாட்ஸ் அல்லது Y வாட்ஸ் நாங்கள் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்கிறோம் அல்லது இறுதியில் ரெசிஸ்டன்ஸ் ன் சில மதிப்பை அடைய முயற்சிக்கிறோம் இது இந்த அளவு இழப்பைக் குறிக்கும் எனவே இது கற்பனையான ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதேபோல் இந்த ரியாக்டன்ஸ் ம் ஒரு கற்பனையான ரியாக்டன்ஸ் ஆகும் எனவே நான் இதை Xm2πfLm என்று சொன்னால் அதைத்தான் நான் Xmஎன்று கூறுவேன் இப்போது Lm ஐ N1∅mIm ஆல் குறிப்பிடலாம் காந்தமாக்கும் கரண்ட் செல்லும் போது நிறுவப்பட்ட அசல் ஃப்ளக்ஸ் இதுதான் என்பதால் இதை நிச்சயமாக எழுத முடியும் என்று நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அது அல்ல பின்பு I2 அல்லது I1 இங்கு வரும் எனவே இந்த LmN1∅mIm அல்லது காந்தமாக்கும் கரண்ட் ஐ எழுத முடியும் இந்த காந்த கரண்ட் ஆனது ஃப்ளக்ஸ் ஐ நிறுவ நான் பெற்று வருவது நான் வேலை செய்யும் காந்தமயமாக்கல் பண்பின் எந்தப் பகுதியைப் பொறுத்தது அல்லது இயந்திரம் வேலை செய்கிறது எனவே வெளிப்படையாக இந்த Lm எந்த வோல்டேஜ் க்கும் மாறிலியாக இருக்காது அல்லது எந்த அதிர்வெண்ணிலும் அது ஒரு மாறிலி என்று நான் சொல்ல முடியாது நான் ஒரு குறிப்பிட்ட இயக்க புள்ளியைக் குறிப்பிடாவிட்டால் அது ஒரு மாறிலி என்று சொல்வது கடினம் நான் சொன்னால் இது இயக்க புள்ளியாகும் அதில் நான் டிரான்ஸ்பார்மர் ஐ இயக்கப் போகிறேன் காந்தமயமாக்கல் பண்புகளை மீண்டும் பார்த்து இதை நிறுவ முயற்சிப்போம் இது எனது காந்தமயமாக்கல் பண்புகள் என்று சொல்லலாம் நான் முழு ஹிஸ்டெரெஸிஸ் லூப்பை காட்டவில்லை நான் காந்தமயமாக்கல் பண்புகளை மட்டுமே காட்டுகிறேன் இது Im என்றும் இது ∅ என்றும் சொல்கிறேன் நான் அதை இங்கே இயக்க முடியும் நான் அதை இங்கே இயக்க முடியும் நான் அதை இங்கே இயக்க முடியும் மிக தெளிவாக இண்டக்டன்ஸ் மதிப்புகள் வெவ்வேறு புள்ளிகளில் வித்தியாசமாக இருக்கும் இது ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நான் சொல்ல முடியாது ஆனால் மாறாமல் நாம் உண்மையில் என்ன செய்கிறோம் இதை மதிப்பிடப்பட்ட வோல்டேஜ் லும் மதிப்பிடப்பட்ட அதிர்வெண்ணிலும் இயக்க வேண்டும் ∅m என்பது மீட்சுவல் ஃப்ளக்ஸ் ஆகும் இது முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இரண்டையும் இணைக்கிறது இது தன்னை கோருடன் கட்டுப்படுத்துகிறது அது தன்னை கோருடன் கட்டுப்படுத்துகிறது எந்தக் கசிவும் கணக்கிட இல்லை ஏனெனில் கசிவு வெளியேற்றப்படுகின்றன Im காந்தமாக்கும் கரண்ட் டிரான்ஸ்பார்மரிலிருந்து சுமையின்மைலோடு இல்லாத நிலையில் கூட ஃப்ளக்ஸ் நிறுவ பெறப்படும் எனவே ஆரம்பத்தில் நான் ஒரு வோல்டேஜ் V1 ஐப் பயன்படுத்துகிறேன் டிரான்ஸ்பார்மர் முதன்மை முறுக்கு ஆற்றல் பெறுகிறது அது ஆற்றல் பெறும்போது அது ஒரு ஃப்ளக்ஸ் நிறுவப் போகிறது நிறுவப்பட்ட ஃப்ளக்ஸ் என்பது∅m ஆகும் அது தன்னை கோருடன் கட்டுப்படுத்துகிறது மற்றும் இரண்டாம் நிலை முறுக்கு அந்த ஃப்ளக்ஸ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நீங்கள் ஒரு தூண்டப்பட்ட வோல்டேஜ் V2 ஐப் பெறப் போகிறீர்கள் எனவே ∅m அடிப்படையில் ஏனெனில் I1 அல்லது I2 இல்லை அது ஏனெனில் Im மற்றும் அது தொடரும் அது அழிந்து போவதில்லை ஏனெனில் I2 அதை முறியடிக்க முயல்கிறது மற்றும் I1 முயன்று அதை பாதுகாத்துக்கொள்ளும் ∅m அது அடிப்படையில் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை இரண்டையும் இணைக்கும் மீட்சுவல் ஃப்ளக்ஸ் ஆகும் இப்போது இயக்க புள்ளியைப் பொறுத்து நான் ஃபெரோ காந்த கோரில் நிறுவப்பட்ட மீட்ச்சுவல் ஃப்ளக்ஸ் ஐப் பற்றி பேசுகிறேன் நான் ஃபெரோ காந்த கோரின் காந்தமயமாக்கல் பண்புகளை எடுக்க வேண்டும் மேலும் நான் வெவ்வேறு இயக்க புள்ளிகளைப் பார்த்தால் இண்டக்டன்ஸ் Lm இருக்கும் வேறுபட்ட சந்தேகம் இல்லை ஆனால் நான் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட இயக்க புள்ளியைப் பின்பற்றுகிறேன் என்றால் அது 220V டிரன்ஸ்பாமர்என்று சொல்லலாம் இந்த சமன்பாடு E1 4 கொடுக்கப்பட்ட வோல்டேஜ்ஜிற்கு மிகத் தெளிவாக கொடுக்கப்பட்ட அதிர்வெண்ணின் கீழ் ஃப்ளக்ஸ் சரி செய்யப்பட்டதால் அதை மாற்ற முடியாது ஏனெனில் இது அடிப்படையில்∅E14 44fN1 இது ஒரு முறை கல்லை அமைக்கிறது அது கல்லை அமைக்கிறது நான் வேறு சில குறிப்பிட்ட இயக்க இடத்தில் செயல்படப் போகிறேன் என்பது எனக்குத் தெரியும் Xm 2πfLm என்ற புள்ளி உங்களுக்கு கிடைத்தத அடிப்படையில் நாம் கோரில் ஒரு ஃப்ளக்ஸ் நிறுவுகிறோம் எனவே கோரில் நாம் ஒரு ஃப்ளக்ஸ் நிறுவுகிறோம் கோரில் ஒரு ஃப்ளக்ஸ் நிறுவ பெர்மியபிலில்டிஊடுருவு தன்மை முடிவிலி இல்லையென்றால் காந்தமாக்கும் கரண்ட் எனப்படும் சில கரண்ட் நமக்குத் தேவை எனவே உங்களுக்கு ஓரளவு கரண்ட் தேவை மேலும் கோரைச் சுற்றியுள்ள சுருள் வழியாக பாயும் கரண்ட் ஃப்ளக்ஸ் ஐ நிறுவுகிறது இது ஒரு இண்டக்டன்ஸ் மூலம் குறிப்பிடப்படலாம் இது நாம் விவாதிக்கும் போது சைனூசாய்டல் கிளர்ச்சியில் சொன்னது ஏனெனில் கரண்ட் சற்று பின்தங்கியிருக்கிறது மேலும் நாம் இதைச் சொல்ல முடியும் அது அடிப்படையில் ஒரு இண்டக்டன்ஸ் வழியாக பாயும் எனவே ஒரு இண்டக்டன்ஸ் மூலம் பாயும் பாதையை காந்தமாக்கும் கரண்ட் ஐக் குறிக்கிறோம் இந்த இண்டக்டன்ஸ் காந்த இண்டக்டன்ஸ் அல்லது Xm அல்லது 2πfLm என அழைக்கப்படும் காந்தமாக்கும் ரிலக்டன்ஸ் Xm ஆகும் எனவே நாங்கள் அசல் விவாதத்திற்குத் திரும்பிச் செல்கிறோம் அல்லது ஒரு இண்டக்டன்ஸ் உடன் இணையாக ரெசிஸ்டன்ஸ் ன் சமமான சுற்று கொண்ட ஒரு ஃபெரோ காந்த கோருக்காக நாங்கள் என்ன செய்தோம் என்பதை அசல் விவாதத்திற்கு நீங்கள் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன் ரெசிஸ்டன்ஸ் என்பது கோர் இழப்புகள் குறிக்கும் இண்டக்டன்ஸ் கரண்ட் குறிக்கும் கரண்ட் ஃப்ளக்ஸ் ஐ நிறுவ கொண்டுவரப்பட்டது ஆமாம் Im கிட்டத்தட்ட அதே I0 Im கிட்டத்தட்ட அதே I0 உள்ளது நினைவில் வேண்டும் இன்னும் ஒரு இணையான பாதையைக் காட்டியது இணையான பாதை நிச்சயமாக இண்டக்டிவ் கரண்ட் ஐப் பற்றி மட்டும் பேசவில்லை அது ரெசிஸ்டிவ் கரண்ட் ஐப் பற்றி பேசுகிறது எனவே கோர் இழப்புகளுக்கு ஒத்த ரெசிஸ்டிவ் கரண்ட் உடன் இண்டக்டிவ்கரண்ட் ஆன காந்தமாக்கும் கரண்ட் ஐ சேர்க்கும்போது Io மொத்தத்தைப் பெறுகிறேன் எனவே லோடு இல்லாத நிலையில் RC யால் குறிப்பிடப்படும் கோர் இழப்புகளை நான் நிச்சயமாக பெறுவேன் Xmஆல் குறிப்பிடப்படும் ஃப்ளக்ஸ் நிறுவப்பட்டிருக்கும் எனவே லோடு இல்லாத கரண்ட் இன் இரண்டு பகுதிகள் என்னிடம் உள்ளன ஒன்று ஃபேஸ் அல்லது உண்மையான கூறு மற்றும் மற்றொன்று செங்குத்தான கூறு இருக்கும் எனவே லோடு இல்லாத நிலைக்கு நிச்சயமாக இரண்டு கூறுகள் இருக்கும் எனவே ஒரு டிரான்ஸ்பார்மரின் வோல்டேஜ் மதிப்பீடு சரி செய்யப்பட்டது அதேபோல் ஒரு டிரான்ஸ்பார்மரின் அதிர்வெண் சரி செய்யப்பட்டது எனவே இந்த ஃப்ளக்ஸ் மதிப்பு சரி செய்யப்பட்டது ஃப்ளக்ஸ் மதிப்பு சரி என்று பெயரிடுவதை விட பெயரளவில் ஃப்ளக்ஸ் மதிப்பு சரி செய்யப்பட்டது ஏனென்றால் இதுதான் பெயரளவு வோல்டேஜ் பெயரளவு அதிர்வெண் இதுதான் என்றும் பெயரளவு ஃப்ளக்ஸ் மதிப்பு சரி செய்யப்பட்டது என்றும் நாங்கள் கூறுகிறோம் பெயரளவு ஃப்ளக்ஸ் மதிப்பு சரி செய்யப்பட்டால் அந்த காந்தமயமாக்கல் கரண்டும் சரி செய்யப்பட்டு இயக்க புள்ளி சரி செய்யப்படும் அதாவது இண்டக்டன்ஸ் சரி செய்யப்பட்டது எனவே மதிப்பிடப்பட்ட நிலையில் அல்லது மதிப்பிடப்பட்ட இயக்க நிலையில் Lm மதிப்பை ஒரு நிலையான மதிப்பாக வைத்திருக்கப் போகிறோம் அது மாறாது ஆனால் Lm ஐவோல்டேஜ்களின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு பிளாட் செய்ய முயற்சித்தால் இயக்க புள்ளி மாறுகிறது ஏனெனில் வோல்டேஜ் E1 4 44fφN1 நான் வோல்டேஜ் ஐ மாற்றினால் நிச்சயமாக மாறும் எனவே பயன்படுத்தப்பட்ட வோல்டேஜ்களின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு காந்தமாக்கும் ரியாக்டன்ஸ்எதிர்வினை என்ன என்பதை நான் பிளாட் செய்ய முயன்றால் அது மாறாமல் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பார்மரின் கொடுக்கப்பட்ட இயக்க புள்ளிக்கு டிரான்ஸ்பார்மரின் கொடுக்கப்பட்ட மதிப்பீட்டிற்கு Lm மாறிலியாக இருக்கும் இப்போது நாம் சமமான சுற்று R1ஆக வரையலாம் இது முதன்மை முறுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இதை சிறிய x1 என எழுதுகிறேன் இது உண்மையில் டிரான்ஸ்பார்மரின் முதன்மை முறுக்குகளின் கசிவு ரியாக்டன்ஸ்க்கு ஒத்திருக்கும் எனவே X11 ஐ எழுதுவதை விட நான் இதை சிறிய x1 என்று எழுதுகிறேன் மேலும் இங்கு முதன்மை முறுக்கு இருக்கப்போகிறது வெளிப்படையாக ரெசிஸ்டன்ஸ்கள் முதன்மை முறுக்கு முழுவதும் பரவுகின்றன இதேபோல் கசிவு ஒரே இடத்தில் கட்டப்படவில்லை ஆனால் டிரான்ஸ்பார்மரைபகுப்பாய்வு செய்வது எனக்கு எளிதானது என்பதற்காக நான் அதை கட்டிக்கொள்கிறேன் ரெசிஸ்டன்ஸ் R1 என்பது முதன்மை முறுக்கின் ஒட்டுமொத்த ரெசிஸ்டன்ஸ் ஆகும் எனவே நான் அதை ஒன்றாகச் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் அது முழுவதையும் பகுப்பாய்வு செய்வது எனக்கு எளிதானது எனவே இது முதன்மை முறுக்கு ரெசிஸ்டன்ஸ் இப்போது இங்கே கிடைப்பது V1 ஆகும் இப்போது இங்கே இரும்பு கோர் உள்ளது பின்னர் நான் இங்கே இரண்டாம் நிலை முறுக்கு செய்ய போகிறேன் இப்போது நான் இரண்டாம் நிலை முறுக்கு ரெசிஸ்டன்ஸ் இரண்டாம் நிலை முறுக்கு கசிவு ரியாக்டன்ஸ்எதிர்வினை செய்ய போகிறேன் அது X2 பின்னர் இங்கே லோடு இப்போது இந்த பகுதியை நான் எங்கள் ஃபெரோ காந்த கோரின் சமமான சுற்று என்று வரைந்ததன் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப் போகிறேன் எனவே நான் இந்த பகுதியை நடுவில் சரிசெய்ய வேண்டும் ஆனால் நான் முதன்மை பக்கத்திலிருந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐ உற்சாகப்படுத்துகிறேன் என்று கருதுகிறேன் மேலும் இரண்டாம் பக்கலோடை இணைக்கிறேன் எனவே இந்த இணையான கூறுகளை கூட நான் முதன்மை பக்கத்திலேயே காட்ட வேண்டும் நீங்கள் அதை இருபுறமும் காண்பிக்க முடியும் என்றாலும் ஒரு பிரச்சனையல்ல ஆனால் நான் அதை முதன்மை பக்கத்தில் காண்பிக்கிறேன் எனவே இந்த பகுதியை அழிப்பேன் நான் இந்த பகுதியை அழிப்பேன் நான் அடிப்படையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐயும் ஒரு இண்டக்டன்ஸ் ஐயும் இங்கே இணைக்கிறேன் எனக் காண்பிப்பேன் இப்போது நான் முதன்மை முறுக்கு ஒரு சிறந்தஐடியல் முதன்மை முறுக்கு என காண்பிப்பேன் இதேபோல் இரண்டாம் நிலை முறுக்கு இடையில் உள்ள கோருடன் ஒரு ஐடியல்சிறந்த இரண்டாம் நிலை முறுக்கு எனக் காட்டுகிறேன் எனவே நான் செய்ய முயற்சிப்பது என்னவென்றால் ட்ரான்ஸ்ஃபார்மரின் இலட்சியமற்ற தன்மைகளை ரெசிஸ்டன்ஸ் வடிவத்தில் தொடரில் இண்டக்டன்ஸ் மற்றும் கோரில் இழப்புகள் மற்றும் பிளக்ஸ் ஐ நிறுவுவதற்கும் தேவையான கோரின் காந்தமயமாக்கல் கரண்ட் மற்றும் இழப்புகளை ஈடுசெய்வதற்கு Rc மற்றும் Xm மீண்டும் முதன்மை பக்கத்திலேயே முதன்மை முறுக்கு வடிவத்தில் எஞ்சியிருப்பது இங்கே காட்டப்பட்டுள்ளது இது முதன்மை முறுக்குகளின் இலட்சியப்படுத்தப்பட்ட வடிவமாகும் இப்போது நான் இந்த விஷயங்களை மறுபுறம் R2 மற்றும் X2 மற்றும் ZLக்கு மாற்ற முடியும் நான் முதன்மை பக்கத்திற்கு மாற்ற முடியும் நீங்கள் அதை மறுபக்கத்தில் காட்ட விரும்பினால் RcN2N12 N2N12 ஒவ்வொரு அளவுருக்களுக்கும் பெருக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் மீண்டும் சொல்ல வேண்டும் ஆனால் பொதுவாக அதை முதன்மை பக்கத்தில் காண்பிப்போம் உற்சாகம் எப்போதும் இருக்கும் முதன்மை பக்கத்திலிருந்து வரும் என்று நாங்கள் கருதுகிறோம் மற்றும் லோடு எப்போதும் இரண்டாம் பக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளது இது எங்கள் அனுமானம் ஆம் இணையான சுற்றுவட்டத்தில் நான் அந்த கரண்ட்டை பார்க்க முயற்சித்தால் கரண்ட் இன் முக்கிய இழப்புக் கூறுகளாக நான் ஏதேனும் ஒன்றைப் பெறப்போகிறேன் கற்பனையானது மீண்டும் பார்க்கிறேன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஹிஸ்டெரெசிஸ் இழப்பு ஒரு 2 2 கிலோவாட்டில் நூறு வாட்ஸ் போன்றது ட்ரான்ஸ்ஃபார்மர் kVA ட்ரான்ஸ்ஃபார்மர் இது 100 வாட்ஸ் எனக் கூறுவோம் இப்போது நான் எழுத வேண்டியது என்னவென்றால் இந்த 100 வாட்ஸ்க்கு சமமாக இருக்க வேண்டும் I2R அதனின் காந்தமயமாக்கல் கரண்ட் இன் காரணமாக நான் சில ஃப்ளக்ஸ் நிறுவப்படப் போகிறேன் அதனால் நான் கணக்கிடும் முழு கோரின் மீதும் ரிலக்டன்ஸ்தயக்கம் எதுவாக இருக்க வேண்டும் ஆனால் N1 முறை Im ஐ ஃப்ளக்ஸ் கொண்டு வகுக்க கிடைப்பது கோரின் ரிலக்டன்ஸ் அது தான் எப்படி வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதாகும் எனவே இப்போது இது Im மற்றும் இது Ic தயவுசெய்து குறிக்கவும் ஒன்று ரெசிஸ்டிவ் கரண்ட் மற்றும் ஒன்று இண்டக்டிவ் கரண்ட் ஆகும் எனவே இதை ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் ஆக நான் காட்டினால் உதாரணமாக உண்மையில் Ic எதுவாக இருந்தாலும் இது போன்றது இது பேஸ்ஸில் இருக்கும் ஏனெனில் இது ரெசிஸ்டிவ் கரண்ட் ஆகும் நான் மற்ற கரண்ட்டைஇண்டக்டராகப் பெறப் போகிறேன் எனவே நான் காட்ட வேண்டியது இது போன்ற இண்டக்டிவ்கரண்ட் ஆக இருக்கலாம் மற்றும் எல்லா பெரிய பெரிய விஷயங்களையும் வரைவது உண்மையில் கரண்ட் மிகச் சிறியவை ஆனால் ஒருபோதும் நான் அதைக் குறைவாக காண்பிப்பதில்லை பொதுவாக கரண்ட் கூறுகளின் முக்கிய இழப்பு காந்தமாக்கும் கரண்ட் ஐ விட மிகச் சிறியதாக இருக்கும் கோர் இழப்பு கூறு சிறியது ஏனெனில் எடி கரண்ட்இழப்புகள் கோர் ஐ லேமினேட் செய்வதன் மூலம் வெகுவாகக் குறைக்கின்றன ஹிஸ்டெரெசிஸ் இழப்புகள் இன்னும் உள்ளன என்னால் அகற்ற முடியாது ஆனால் எடி கரண்ட் இழப்புகள் கோரின் லேமினேஷன் செயல்முறை காரணமாக பெரிய அளவில் குறைக்கப்படுகின்றன எனவே இப்போது நான் அவற்றை ஒன்றாக சேர்க்க வேண்டும் இவை இரண்டும் ஒன்றாகச் சேர்க்கப்படுகின்றன எனவே இதை I0 ஆகப் பெறப் போகிறேன் அது எனது லோடு இல்லாத கரண்ட் ஆகும் எனவே டிரான்ஸ்பார்மர் இன் லோடு கரண்ட் இரண்டு பகுதிகளைக் கொண்டது இது கற்பனையான கரண்ட் இன் கோர் இழப்பு கூறுக்கு ஒத்திருக்கும் மற்றொன்று டிரான்ஸ்பார்மர் ஆல்பெறப்பட்ட காந்த கரண்ட் ஆகும்மின்னோட்டமாகும் இது முற்றிலும் கற்பனையானது என்று நான் கூறமாட்டேன் ஏனெனில் உங்களுக்கு இது தேவை MMF நிச்சயமாக ஃப்ளக்ஸ் நிறுவ வேண்டும் ஆனால் நீங்கள் ஃப்ளக்ஸ் நிறுவியதால் மட்டுமே கோர் இழப்பும் நடக்கிறது எனவே நீங்கள் அளவிட்டால் அது நிச்சயமாக உண்மையான பகுதியையும் ரியாக்டிவ்எதிர்வினை பகுதியையும் கொண்டிருக்கும் அதனால்தான் டிரான்ஸ்பார்மர் இன் லோடு கரண்ட் வோல்டேஜ் இன் பின்னால் சரியாக 90° வழி இல்லை இது நிச்சயமாகவோல்டேஜ் ஐ விட பின்தங்கியிருக்கும் ஒருவேளை 80° ஆக இருக்கலாம் 75° ஆக இருக்கலாம் 90° அல்ல இது கோரின் இழப்புகள் உண்மையானது என்பதால் இது நடக்கிறது நீங்கள் அதை மறுக்க முடியாது எனவே இது லோடு இல்லாத நிலைக்கு ஒத்த பேஸர் வரைபடம் இது லோடு இல்லாத நிலைக்கு ஒத்த பேஸர் வரைபடம் டிரான்ஸ்ஃபார்மர் செயல்பாடுகள் லோடு இல்லாத நிலையிலிருந்தே எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பதைப் பற்றி குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது என்று இப்போது நம்புகிறேன் பின்னர் நீங்கள் லோடுகளை இணைக்கிறீர்கள் பின்னர்கரண்ட் மீண்டும் குதித்து கரண்ட் ஆனது இங்கே வருகிறது இதை நான் I2 என அழைத்தால் இங்கே நிச்சயமாக லோடு கரண்ட் இல்லை என்று நான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக I2' இருக்கும் அல்லது இரண்டாம் பக்கத்திலிருந்து முதன்மைக்கு பிரதிபலிக்கும் கரண்ட் எதுவாக இருந்தாலும் இப்போது I2' மற்றும் I0 ஒன்றாகஇணைந்து I செய்கிறது I0 உண்மையிலேயே மிகச் சிறியது அதனால்தான் அதை புறக்கணிக்க முடிந்தது V1I1 V2I2 என்று எழுதினோம் நாம் I0 ஐ புறக்கணிக்கிறோம் ஆனால் நாம் துல்லியத்தை விரும்பினால் I0 ஐ புறக்கணிக்க முடியாது எனவே நம்மிடம் இருப்பது இரண்டாம் பக்கத்தில் ஒரு லோடு கரண்ட் ஆகும் இது முதன்மை பக்கத்தில் பிரதிபலிப்பைக் கொண்டிருக்கும் முதன்மை பக்க பிரதிபலிப்பு லோடு பவர் ஃபேக்டர் ன் அதே பவர் ஃபேக்டர் ஐக் கொண்டிருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை ஏனெனில் நான் இதுவரை லோடு கரண்டை சேர்க்கவில்லை லோடு இல்லாத கரண்ட் நிச்சயமாக ஒரு மோசமான காரணியைக் கொண்டிருக்கும் ஏனெனில் இது ஒரு காந்தமயமாக்கல்மேக்னட்டைசேஷன் கரண்டைக் கொண்டுள்ளது மற்றும் இது கரண்ட் ன் ஒரு கோர் இழப்புக் கூறுகளைக் கொண்டுள்ளது மற்றும் கரண்ட் ன் கோர் இழப்பைக் குறைக்கிறது ஏனெனில் நான் ஏற்கனவே கோரை லேமினேட் செய்திருக்கிறேன் ஆனால் காந்த கரண்ட் என்பது நான் ஒப்பீட்டைப் பார்க்கிறேன் என்றால் 0 3 A ஒட்டுமொத்த கரண்ட் ஆக இருந்தால் லோடு இல்லாத கரண்ட் ஆக 0 05 A ஐ கொண்டிருக்கலாம் இது கரண்ட் ன் கோர் இழப்புக் கூறு ஏதேனும் அதேசமயம் நெருக்கமாக 0 28 அல்லது 0 25 அல்லது 0 27 அல்லது கரண்ட் ன் காந்தக் கூறுகளாக இருக்கிறது எனவே நான் அவற்றைச் சேர்க்கும்போது IC என்று சொல்ல வேண்டும் IC என்பது கரண்ட் ன்மின்னோட்டத்தின் உண்மையான கூறு எனவே லோடுஇல்லாத கரண்ட் I0Ic jIm ஆக மாறும் தயவுசெய்து அதை மீண்டும் ஒரு காம்ப்ளக்ஸ் எண்ணாகப் பாருங்கள் எனக்கு கரண்ட் ன் கோர் இழப்பு கூறு உள்ளது கரண்ட் இது நேர்மறை திசையில் உண்மையான அச்சில் உள்ளது அதே நேரத்தில் காந்தமாக்கும் கரண்ட் கற்பனை அச்சில் எதிர்மறை திசையில் உள்ளது இது எனது லோடு இல்லாத கரண்ட் ஆகும் இப்போது உண்மையில் I1 ஐப் பெற விரும்பினால் I1 இந்த I0 க்கு சமமாக இருக்கும் நான் இதை ஒரு வெக்டார்திசையன் ஆக எழுதுகிறேன் மற்றும் I2' எதுவாக இருந்தாலும் இதுவும் ஒரு வெக்டார்திசையன் தான் இவை இரண்டும் வெக்டார்கள் திசையன்கள் எனவே ஒட்டுமொத்த சமமான சுற்று வரைவதன் மூலம் முடிக்கிறேன் அதில் இருந்து நாளை விவாதத்தைத் தொடங்குவோம் எனவே நான் R1 ஐப் பெறப் போகிறேன் நான் X1 ஐப் பெறப்போகிறேன் நான் இங்கே Rc மற்றும் Xm ஐ கொண்டு உள்ளேன் மற்றும் இரண்டாம் நிலை பக்கத்தில் R X மற்றும் Z ஐப் பெறப்போகிறேன் விண்ணப்பிப்பது V1 இங்கு வருவது E1 நான் அதை E' என்றும் அழைக்கலாம் E' உண்மையில் E2N1N2 எல்லா இடங்களிலும் நீங்கள் திருப்பத்தின் விகிதத்தை வைக்கிறீர்கள் அடிப்படையில் எங்களிடம் E1E2N1N2 உள்ளது எனவே நான் E2' எழுதப் போகிறேன் அது உண்மையில் E போலத்தான் இரண்டும் ஒன்றுதான் எனவே அது எப்படி E2N1N2 என்று நான் எப்படி சொல்ல முடியும் நான் இரண்டாம் நிலை வோல்டேஜ் ஐ முதன்மை பக்கத்திற்கு மாற்றுகிறேன் எனவே இந்த கட்டத்தில் இருந்து நாளைய வகுப்பில் தொடருவோம்